ஹலோ நானோ டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆப் நேனோ டெக்னாலஜி Nanotechnology the Science and Applications of Nanotechnology என்ற இந்த பாடத்தில் பல தலைப்புகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதில் இரண்டு அல்லது மூன்று வகுப்புகளில் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கு எந்தவிதமான நேனோ மெட்டீரியல் பயன்படுத்த முடியும் என்பதையும் பார்த்தோம் என்னவிதமான சிந்தேசிஸ் தொழில்நுட்பங்கள் கேரக்டரைசேஷன் தொழில்நுட்பங்கள் இணைந்துள்ளன இவற்றையெல்லாம் நாம் பார்த்தோம் இந்த கோணத்தில் நேனோ மெட்டீரியல் என்னவெல்லாம் நிறைவேற்றுகிறது அவற்றைப் பயன்படுத்தும்போது என்ன விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது பற்றியும் புரிந்து கொண்டோம் இந்த வகுப்பிலும் அதே மாதிரியான ஒரு விளைவை நேனோ மெட்டீரியலில் பார்க்க இருக்கிறோம் அந்தக் குறிப்பிட்ட பண்பு டேம்பிங் பண்பு என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக இந்த தலைப்பை வழக்கமான தினசரி நடவடிக்கைகளில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஏனெனில் இது நேரடி பயன்பாட்டில் அவ்வளவாக இல்லை நான் கூறப்போகும் எடுத்துக்காட்டுகளிலிருந்து இந்தப் பண்பு எவ்வளவு வழக்கமான ஒன்றாக உள்ளது என்பதை நீங்கள் கருதுவீர்கள் உண்மையில் டேம்பிங் செயல்பாடு ஒரு முக்கியமான பயன்பாடுகளில் ஒன்றாக உள்ளது ஆகையால் எப்படி இதை தெரிந்து செய்ய வேண்டும் என்பது போன்ற படிப்புகள் நிறைய இருக்கின்றன அதைப் பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை நமது கற்றல் நோக்கம் இந்த வகுப்பில் என்னவென்றால் பல்வேறு விதமான கார்பன் நேனோ டியூப்களை பார்ப்பதாகும் டேம்பிங் செயல்பாட்டைப் பொறுத்து பல விதமான நேனோ டியூப்களை படித்து பின்பு முக்கியமாக அவற்றின் அமைப்பிலுள்ள வேறுபாட்டை காண இருக்கிறோம் நாம் காண இருப்பது ஒரு ட்யூபின் அமைப்பு வேறுபாட்டை இதன் மூலம் இவற்றால் என்ன செய்ய இயலும் என்ன செய்ய இயலாது என்பது போன்ற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும் நேனோ டியூப்களை பலவிதமான அமைப்புகளில் நாம் பெற முடியும் ஆகையால் அந்த அமைப்புகளை புரிந்துகொண்டு அதை பொறுத்து நம்மால் என்ன செய்ய முடியும் பண்புகளில் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் காண இருக்கிறோம் இது பொதுவான மெட்டீரியல் பற்றிய அறிவியல் ஆதலால் அமைப்பு மற்றும் பண்புக்கு இடையேயான உறவுகளை பார்க்கிறோம் இங்கே நாம் பார்ப்பது கார்பனை அடிப்படையாகக்கொண்ட மெட்டீரியல் கார்பன் நானோ டியூபுகளில் கார்பனை காண்கிறீர்கள் அதனால் பொதுவான அமைப்பு ஒரே மாதிரி இருந்தாலும் கார்பன் நானோ டியூபுகளின் அமைப்பில் சில வேறுபாடு உள்ளது அதை இந்த வகுப்பில் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம் அமைப்பில் உள்ள வேறுபாட்டைப் பொறுத்து என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதையும் ஏன் இந்த மாற்றம் நிகழ்கிறது என்பதையும் அறிந்துகொள்ள முயற்சிக்கிறோம் அதனால் இது நானோ டியூபுகளின் இயற்கை அமைப்பு கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இதனுடைய பங்கு இவை எல்லாவற்றின் கலவையாக உள்ளது நாம் இப்போது நேரான நானோ டியூபுகளிலிருந்து பாடத்தை தொடங்குவோம் சிந்தேசிஸ் நேனோ டியூப்களை தயாரிக்கும்போது அவற்றை சிந்தேசிஸ் செய்வதற்கு பலவிதமான தொழில்நுட்பங்கள் உள்ளன வழக்கமாக ஆர்க் டிஸ்சார்ஜ் அடிப்படையிலுள்ள இந்த செயல்பாட்டில் அதில் உருவாகியுள்ள புகைக்கரியை கண்டறிந்து அவற்றை சுத்தப்படுத்தி பின்பு மைக்ராஸ்கோப்பில் பார்க்கிறோம் நான் விளக்கிய நேரான CNT யை நாம் இங்கு காண்கிறோம் இதன் அர்த்தம் இந்த CNT யை மைக்ராஸ்கோப்பில் பார்க்கும்போது ஊசி வடிவிலுள்ள நேரான டியூபுகள் உள்ளன மேலும் உள்ளே பார்க்கும் போது ஒரே மையமுள்ள வட்டங்களாக தோற்றமளிக்கின்றது ஆகையால் நீங்கள் பார்ப்பது பல சுவர் உள்ள கார்பன் நேனோ டியூப் இதன் உட்புற சுவர் எங்கிருக்கும் என்பதை பார்ப்போம் ஊசி மாதிரியான நேரான நானோ டியூபுகளில் இந்த விதமாக பல உள்ளன இவற்றின் தடிமனில் வித்தியாசம் இருக்கலாம் டியூபுகளின் எண்ணிக்கை அதன் பருமன் மற்றும் விட்டத்திலும் வேறுபாடு இருக்கலாம் இது ஒரு பல சுவர் கொண்ட கார்பன் நேனோ டியூப் இதை மல்டி வால்ட் கார்பன் நானோ டியூப் என்று அழைக்கலாம் பல சுவர் கொண்ட நானோ டியூபுகளில் டியூபுகளின் விட்டம் ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறுபடுகிறது அதே மாதிரி அதன் நீளமும் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியில் உள்ள நீளத்தை விட மாறுபட்டு உள்ளது எனவே ஆர்க் டிஸ்சார்ஜ் வகையிலான சிந்தேசிஸ் முறையில் இந்தவிதமான ஒரு தயாரிப்பை பெறுகிறோம் இவற்றில் புகைக்கரி கலந்து உள்ளது அதை நீங்கள் சுத்தப்படுத்தி ஆகவேண்டும் இங்கு சுத்தப்படுத்துதல் என்பது கரைப்பான்களை உபயோகப்படுத்தி மிதமான வெப்பநிலையில் அதாவது 500 முதல் 600 செல்சியஸ் வெப்பநிலையில் ஆக்சிஜனேற்றம் செய்ய வேண்டும் இதன் மூலமாக கார்பனின் மற்ற வடிவங்கள் வெளியேறிவிடும் மீதமிருப்பது கார்பன் ட்யூபுகள் இவற்றை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அவற்றின் கட்டமைப்பு நேரான ஊசிகள் போன்ற பல ட்யூபுகள் இருக்கும் அவற்றின் விட்டங்களும் நீளங்களும் வேறுபட்டிருக்கும் இப்போது அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இது ஒரு வகையானது மற்றொரு வகை சுற்றப்பட்ட CNT என்பது கார்பன் நானோ டியூப் இந்த CNT உண்மையில் CVD அதாவது கெமிக்கல் வேப்பர் டெபாசிசன் என்ற செயல்பாட்டின் மூலம் கிடைக்கிறது வணிகரீதியான CNT வினியோகம் பொதுவாக இந்த முறையிலேயே கிடைக்கின்றன என்பதை நான் குறிப்பிட்டு கொள்கிறேன் இந்த சுருள் வடிவ CNT எப்படி உள்ளது அதன் அர்த்தம் என்ன நீங்கள் இங்கே பார்ப்பது அதுமாதிரியான ஒன்றை இதன் உட்புற சுவர் இவ்வாறு உள்ளது நான் இங்கே காட்டுவது ஒரு இரட்டைச் சுவர் கொண்ட டியூப் நான் இங்கே கைகளில் வரைவதால் நிறைய டியூப்களை வரைய முடியவில்லை ஆனால் பொதுவாக நீங்கள் பார்க்கும் டியூப் இவ்வாறுதான் இருக்கும் இதுதான் CVD சிந்தேசிஸ் செயல்பாட்டில் கிடைப்பது நீங்கள் இணையத்தில் கார்பன் நேனோ டியூப் விநியோகஸ்தர்களை தேடினால் உலகம் முழுவதிலும் பல கம்பெனிகள் இந்த கார்பன் நானோ மெட்டீரியல்களை வினியோகம் செய்கின்றனர் அவற்றில் பெரும்பாலானவை CVD சிந்தேசிஸ் முறையிலேயே செய்யப்பட்டுள்ளன இதற்கு காரணம் என்னவெனில் CVD சிந்தேசிஸ் முறையில் செய்யப்படும் டியூபுகளின் விட்டம் மற்றும் நீளம் இவற்றை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் இந்த CVD முறையில் தயாரிக்கப்பட்ட நேனோ டியூபுகள் உண்மையில் முழுவதுமாக சுருள் சுருளாக உள்ளன வெவ்வேறு விதமான வளைந்த கட்டமைப்புகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது ஒரு வளைந்த டியூப் மட்டுமில்லை இது இயற்கையிலேயே எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காமலேயே இந்த வடிவத்தில் இருக்கிறது எனவே இதன் முக்கியத்துவம் என்ன ஏன் ஒரு டியூப் நேராகவும் மற்றொன்று வித்தியாசமாகவும் உள்ளது அதாவது ஆர்க் டிஸ்சார்ஜ் செயல்பாட்டில் பெற்றது நேராக உள்ளது இன்னொன்று வளைந்துள்ளது இந்த டியூபுகளின் சுவர்கள் அறுகோண பிணைப்பில் உள்ளன எனவே இவை அறுங்கோண பிணைப்புடைய கார்பன் அணுக்கள் நீங்கள் ஒரு கிராபின் சீட்டை எடுத்துக்கொண்டால் அதன் கார்பன் அணுக்கள் அறுங்கோண பிணைப்பில் உள்ளன அவற்றை நீங்கள் சுற்றினால் ஒரு நேரான டியூப் கிடைக்கும் அறுங்கோண வடிவத்தை பொறுத்த மட்டும் கார்பன் அணுக்களுக்கு ஒரு நிலையான வடிவியல் உள்ளது அதனால் இவை குறைகளற்ற கார்பன் நானோ டியூபுகளை அதாவது நேரான டியூபுகளை தருகின்றன ஆனால் சுருள் வடிவம் கொண்ட டியூபுகளின் மேற்பரப்பு வழக்கமாக ஐங்கோண அல்லது எழுகோண வடிவமைப்பில் இருக்கும் ஒரு ஐங்கோணம் அல்லது எழுகோண அமைப்பு நேராக இருப்பதில்லை அதன் வடிவமைப்பை தக்கவைக்க அதன் வடிவம் சிதைக்கப்படுகிறது பொதுவாக நீங்கள் ஒரு தட்டையான பேப்பரை எடுத்து அதை பகுதிகளாக வெட்டி மடித்து மூடுவது போன்றது தான் இதுவும் எனவே முந்தைய சீட் இவ்வாறு தட்டையாக இருந்தது இப்போது நீங்கள் பெற்றுள்ள சீட்டில் ஒரு பகுதி காணவில்லை இந்த இரு பகுதிகளை நீங்கள் மூட முயற்சிக்கிறீர்கள் அதனால் இது வளைகிறது அறுகோண வடிவத்தில் உள்ளபோது உள்ள வடிவம் இப்போது ஐங்கோணமாக இருப்பதால் இவ்வாறு நிகழ்கிறது அதனால் இவ்வாறாக சுருள் சுருளான CNT களை பெறுகிறோம் இதனால் இந்த வகையான CNT மேற்பரப்பு குறைபாடுகளை கொண்டுள்ளது என்று கருதப்படுகின்றது எடுத்துக்காட்டாக இந்த சிந்தேசிஸ் செய்யப்பட்ட CNT யின் TEM இமேஜை நான் உங்களுக்கு காட்டியுள்ளேன் நீங்கள் இங்கே பார்ப்பது அதாவது எலக்ட்ரான் மைக்ரோக்ராபில் இவை எல்லாமே நேராக உள்ளன இவைகளின் வழியாக ஒரு நேரான கோட்டை நான் வரைகிறேன் இந்த டியூபுகளை இப்போது நீங்கள் பார்க்க முடிகிறது EDX பகுப்பாய்வின் போது நீங்கள் பொதுவாக பார்ப்பதை இங்கே காண்கிறீர்கள் இங்கு கார்பன் மட்டும் உள்ளது மிகச் சிறிய அளவு ஆக்சிஜன் இங்கே உள்ளது அதன் மேலுள்ள ஆக்சைடு படலத்தால் இது ஏற்பட்டதாகும் நாம் காப்பர் சதுர கட்டத்தைப் பற்றி பேசிக்கொண்டு உள்ளோம் இதை நீங்கள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின் வழியாக பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வகை டியூபுகள் முழுவதும் நேராகவே உள்ளன இது அதற்குப் பொருத்தமான டை பிராக்சன் மாதிரி வடிவம் இந்த கார்பன் நானோ நானோ டியூபுகளில் என்ற தளங்கள் உள்ளடங்கியுள்ளன நீங்கள் காணும் இந்த செயல்முறை நான் மேற்குறிப்பிட்ட படி ஆர்க் டிஸ்சார்ஜ் சிந்தேசிஸ் செய்யப்பட்ட டியூப் நீங்கள் இங்கே பார்ப்பது CVD சிந்தேசிஸ் செய்யப்பட்ட CNT இதில் நீங்கள் மிகத் தெளிவாக பல மடிப்புகளையும் சுருள்களையும் பார்க்க முடியும் நீங்கள் பார்ப்பதில் பெரும்பாலானவை சுருள்களாகவும் வளைந்தும் உள்ளன கிட்டத்தட்ட எல்லா இடத்திலும் இதே மாதிரியான ஒரு அமைப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வகையில் நீங்கள் காணும் எதிலுமே நேரான ஊசி போன்ற அமைப்பை பார்க்கவில்லை என்பது தெளிவாகிறது இதுதான் நாம் இந்த அமைப்பிலும் முந்தைய அமைப்பிலும் பார்த்தோம் இது மிக முக்கியமான கட்டமைப்பு வேறுபாடு இந்த ட்யூபை பின்பற்றி வரைந்தால் வளைந்த ஒரு கோட்டை பெறமுடியும் எனவே உண்மையில் இங்கே பார்ப்பது முக்கியமாக கார்பன் மற்றும் அதில் உள்ள உச்சிகளை இதை நாம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கிறோம் பகுப்பாய்வு செய்யப்படவேண்டிய சாம்பிள் மைக்ரோஸ்கோப் அமைப்பில் உள்ளது இங்கே ஒரு காப்பர் சதுர கட்டத்தை பார்க்கிறோம் இது கற்பனையான ஒன்று இல்லை இது நீங்கள் உண்மையில் மைக்ராஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய இமேஜ் இங்கே நேனோ அமைப்புகள் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதைப்பற்றி பார்க்க இருக்கிறோம் டேம்பிங் பண்பை பொதுவான இடங்களில் நாம் பார்த்திருந்தாலும் அவற்றைப் பற்றி அதிகம் அக்கறை கொள்ளவில்லை ஆனால் நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களில் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது டேம்பிங்கின் விளைவு என்ன இரைச்சல் இந்த இரைச்சலை பணி சூழ்நிலையிலிருந்து நீக்க விரும்புகிறோம் நாம் நிறைய அப்சார்ப்ஷன் செயல்பாடுகளை பெற்றுள்ளோம் இவை முக்கியமாக தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இரைச்சலை நீக்குவதற்காக உள்ளன முற்காலத்தில் இதைப்பற்றி அதிகமான சிந்தனை இல்லாததால் பணி செய்யும் இடத்தில் இந்த மாதிரியான இரைச்சல் பொதுவாக இருந்தது தொழிற்சாலையில் இயந்திரங்கள் வேலை செய்யும்போது இந்த இரைச்சல் மிகவும் இடையூறாக இருக்கும் எனவே இரைச்சல் என்பது இயந்திரத்திலிருந்து வரும் சில அதிர்வுகள் இயந்திரங்கள் மூலம் ஏற்படும் இந்த அதிர்வுகள் தரைக்கோ அல்லது இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள ஒர்க் மேஜைக்கோ செல்கிறது எனவே இந்த வகையான இயந்திரங்களுக்கு அருகில் வேலை பார்க்கும் மனிதர்களுக்கு நாளடைவில் குறிப்பிடத்தகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது மனிதர்களுக்கு மனிதர் இந்த பாதிப்பு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம் ஆனால் பொதுவாக நாம் தொடர்ச்சியாக இரைச்சலுக்கு உட்படுத்தப்படும்போது அது நமது உடம்புக்கு நல்லதல்ல அதனால் பணியிடத்தில் உள்ள இயந்திரத்தின் அந்த அதிர்வுகள் பணி செய்பவர்க்கு அடையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதை எவ்வாறு செய்வது அந்த இயந்திரத்தை ஒரு கட்டமைப்பின் மேல் வைப்பதால் இந்த அதிர்வுகளை டேம்பிங் செய்ய முடியும் அதாவது அதிர்வுகளை நீக்க வேண்டும் அல்லது சுற்றியுள்ள சூழ்நிலைக்கு நுழைய விடாமல் தடுக்கவேண்டும் அதனால் இயந்திரம் அதிர்வு அடைந்தாலும் நீங்கள் அந்த அதிர்வை உணரக் கூடாது என்பது முக்கியமானதாகிறது வாகன கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது மிகவும் அதிநவீன வாகனம் அதிர்வு உள்வாங்கிகளையும் பெற்றுள்ளது இன்ஜின் ஓடும்போது அதிர்வு ஏற்படுகிறது ஆனாலும் வாகனத்தில் உட்கார்ந்திருக்கும் நாம் அந்த அதிர்வுகளை உணர்வதில்லை நீங்கள் உங்கள் வாகனத்தில் மூன்று அல்லது நான்கு மணி நேரம் செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது வாகனம் மிகவும் குலுங்கி கொண்டே இருந்தால் அது உங்களுக்கு பின்பு மிகப்பெரிய பாதிப்பையும் களைப்பையும் ஏற்படுத்தும் எனவே எந்த ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியாக இருந்தாலும் இந்த அதிர்வை கட்டுப்படுத்த அதிகமான ஆய்வுகள் மற்றும் பரிசோதனைகளை செய்யவேண்டியுள்ளது எனவே இந்த அதிர்வுகளை கட்டுப்படுத்துவது எப்படி எவ்வாறு இவற்றை உள்வாங்குவது என்பதை பற்றி நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மிகப்பெரிய கட்டிடங்களில் நில அதிர்வு போன்ற செயல்பாட்டை அதன்மூலம் ஏற்படும் அதிர்வுகளை உள்வாங்குவதற்காக டேம்பிங் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உயரமான கட்டிடங்களில் காற்று மோதும் போது அதிர்வு ஏற்படுகிறது இது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் திரும்பத் திரும்ப நடைபெறுவதால் கட்டிடங்களில் பாதிப்பு ஏற்படும் நீங்கள் இதை ஏதாவது ஒரு வகையில் கையாள வேண்டும் இவையெல்லாம் நாம் சந்திக்கக் கூடிய வழக்கமான செயல்பாடுகளில் டேம்பிங்கின் தேவை ஆகும் எனவே பொதுவாக நாம் பார்க்கும் இந்த எடுத்துக்காட்டுகள் அதிர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன சில அமைப்புகளில் கதிர் இயக்கங்களை உள்ளிழுக்க வேண்டும் அவை கட்டமைப்பினால் பிரதிபலிக்க கூடாது என்பதும் தேவையாகிறது எனவே கட்டமைப்புகளில் விழுகின்ற எந்த ஒரு கதிரியக்கம் ஆனாலும் அது கட்டமைப்பால் உள்வாங்கப்பட வேண்டும் எந்த கதிரியக்க செயல்பாடும் பிரதிபலிக்க கூடாது எனவே அது ஸ்டீல்த்தி பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் இதன் மூலம் ஒரு சாதாரண நிலையிலிருந்து சொகுசான நிலை வரைக்கும் எல்லா இடத்திலும் டேம்பிங்கின் தேவை உள்ளது என்பதை அறியலாம் இந்த டேம்பிங் செயல்பாட்டைப் பற்றி இப்போது காண்போம் இதை அறிவியல் ரீதியாக புரிந்துகொள்ள ஒரு ஸ்பிரிங் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு எடை இந்த அமைப்பை உபயோகப்படுத்தி டேம்பிங் செயல்முறையை எளிதாக புரிந்து கொள்ளலாம் இப்போது சில அதிர்வுகளை இந்த அமைப்பில் ஏற்படுத்துகிறோம் அதாவது எடையை கீழே இழுத்து அதை பின்பு விடுகிறோம் இந்த ஸ்பிரிங்குக்கு ஒரு ஸ்பிரிங் மாறிலி உள்ளது நீங்கள் சிறிது தூரம் கீழே இழுத்து விடுவதால் இந்த எடையும் சிறிது அளவுக்கு கீழே இறங்குகிறது இந்த அமைப்பில் புவி ஈர்ப்பு சக்தியும் செயல்படுகிறது எடையை நீங்களும் சிறிது தூரத்திற்கு இழுத்து பின்பு விடுகிறீர்கள் அதனால் இது அதிர்வுகளை ஏற்படுத்தி மேலும் கீழும் நகர செய்யப்படுகிறது இந்த அமைப்பானது மேலும் கீழும் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அதிர்வின் வீச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துகொண்டே வந்து ஒரு கட்டத்தில் அது நின்று விடுகிறது எடை ஒரு சராசரி நிலையில் உள்ளது நீங்கள் அதை சராசரி நிலைக்குக் கீழே இழுத்து பின்பு விடுகிறீர்கள் இப்போது அது இந்த சராசரி நிலையை விட மேலே சென்று பின்பு கீழே சென்று இவ்வாறாக முன்னும் பின்னும் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது சராசரி நிலையைப் பொறுத்து அதிர்ந்து கொண்டே இருக்கிறது எடை கீழே இறங்கும்போது அது எதிர் திசையில் வருவதற்காக முயற்சிக்கிறது அதனால் ஸ்பிரிங்கில் கம்பிரஷன் உருவாகிறது பின்னர் இது சராசரி நிலைக்கு வந்து அதன்பிறகு விரிவடைகிறது இவ்வாறாக சுருங்குவதும் விரிவடைவதும் மாறிமாறி நடக்கிறது அதன் பிறகு அதிர்வின் வீச்சு மெதுவாக குறைகிறது பின்பு நின்றுவிடுகிறது இந்த பரிசோதனை அமைப்பை நாம் வழக்கமாக அனுபவத்தில் உணர்ந்துள்ளோம் நாம் அனுபவத்தில் கண்ட அதிகமான ஒரு நிகழ்வு அண்டர் டேம்பிங் நிலையாகும் இதிலிருந்து சில வேறுபட்ட நிலையை இப்போது காணலாம் அந்த செயல் அண்டேம்பிங் நிலையாகும் அல்லது டேம்பிங் அற்ற நிலையாகும் இந்த நிலையில் நீங்கள் முன்பு செய்தது போல் எடையை கீழே இழுத்து விடும்போது அது அதன் சராசரி நிலையை விட்டு மேலும் கீழுமாக ஏறி இறங்குகிறது ஆனால் இது நிறுத்தத்துக்கு வருவதே இல்லை இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சுருங்குவதும் விரிவடைவதும் தொடர்ந்து கொண்டே எல்லை இல்லாமல் நடக்கும் இந்த செயலுக்கு அண்டேம்பிங் என்று பெயர் நிஜ வாழ்க்கையில் இம்மாதிரியான நிகழ்வை நாம் பார்க்க முடியாது ஏனெனில் உராய்வு இருப்பதால் இந்த செயல்பாடு நிகழ்ந்தாலும் அமைப்பின் எனர்ஜியானது வெளியேறிவிடுகிறது அதாவது நாம் எடைக்கு கொடுத்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டே செல்கிறது அமைப்பை சுற்றியுள்ள பல்வேறு செயல்களால் இந்த எனர்ஜி வெளியேறுகிறது இந்த விரிவடைதல் மற்றும் சுருங்குதல் தன்மையாலும் சிறிதளவு எனர்ஜி உள் வாங்கப்படுகிறது ஸ்பிரிங் எடை அமைப்பின் மீட்சி தன்மையால் இவ்விதமாக எனர்ஜி இழப்பு ஏற்படுகிறது எனவே ஆரம்பத்தில் எவ்வளவு எனர்ஜி கொடுத்தீர்களோ அது எல்லாமே இழக்கப்படுகிறது மற்றும் இந்த நிகழ்வானது முடிவில்லாமல் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது இந்நிலையை அண்டேம்பிங் நிலை என்று கருதுகிறோம் இப்போது நாம் இன்னொரு விதமான நிலையை அதாவது ஓவர் டேம்பிங் நிலையை கருதுவோம் இந்த ஓவர் டேம்பிங் நிலையை உண்மையில் பரிசோதனையின் வாயிலாக ஏற்படுத்த முடியும் இந்த செயல்முறையில் ஸ்பிரிங் எடை அமைப்பு காற்றில் இயற்கையாக அதிர்வு அடையாமல் அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தில் வைக்கப்பட்டு அமைப்பிற்கு வெளியிலிருந்து அதிர்வு ஏற்படுத்தப்படுகிறது இப்போது நாம் ஒரு அதிக பாகுநிலை கொண்ட கொண்ட ஒரு திரவத்தை எடுத்துக்கொள்வோம் அதாவது மிகவும் திக்கான ஆயில் எடுத்துக்காட்டாக விளக்கெண்ணையை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு அதிக பாகுநிலை கொண்ட பாலிமர் கூட எடுத்துக்கொள்ளலாம் இப்போது பாலிமரில் உள்ள இந்த ஸ்பிரிங்கை கீழே இழுத்து பின்பு விட்டு விடுகிறீர்கள் ஸ்பிரிங் எடை அமைப்பு அதன் எல்லையை விட்டு போகாத வண்ணம் ஒரு சூழ்நிலையை நாம் இங்கு ஏற்படுத்தியுள்ளோம் நீங்கள் இதை இழுக்கும்போது பின்பு விடும்போது அதன் ஆரம்ப நிலைக்கு இது நகர்ந்து கொண்டு வருகிறது எல்லையை மீறி செல்வதில்லை இது அதன் சராசரி நிலைக்கு மிக மெதுவாக நகர்கிறது இந்த அமைப்பில் மிக மிக அதிக அளவில் எனர்ஜியானது இழக்கப்படுகிறது எடைக்கு நீங்கள் கொடுத்த அவ்வளவு எனர்ஜியும் இழக்கப்பட்டு அதன் சராசரி நிலைக்கு வந்துவிடுகிறது சராசரி நிலையில் இருக்கும்போது எந்த ஒரு அதிகப்படியான எனர்ஜியும் இது கொண்டிருக்கவில்லை அதனால் இது அதன் எல்லை மீறி நகர்வதில்லை இங்கே கருத்து என்னவென்றால் நாம் ஒரு அமைப்பில் ஒரே ரிட்டர்ன் செயல்பாட்டில் மொத்த எனர்ஜியும் உள்வாங்குமாறு ஒரு டேம்பிங் நிலையை உருவாக்குவதாகும் இதைத்தான் நாம் ஓவர் டேம்பிங் நிலை என்று பார்த்தோம் கடைசியாக அண்டர் டேம்பிங் நிலைக்கும் ஓவர் டேம்பிங் நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையை பார்க்க இருக்கிறோம் இந்த நிலைக்கு கிரிட்டிக்கல் டேம்பிங் என்று பெயர் நாம் முன்பு பார்த்த அண்டர் டேம்பிங் நிலையில் அமைப்பு முன்னும் பின்னுமாக பல தடவை அதிர்கிறது பின்பு குறைந்துகொண்டே வந்து ஆரம்ப நிலையை எட்டுகிறது ஓவர் டேம்பிங் நிலையில் ஸ்பிரிங் எடை அமைப்புக்கு இழுவிசை மற்றும் தள்ளு விசையை நீங்கள் கொடுக்கும் போது அதிர்வுகள் மிகக்குறைவாகவே நடைபெறுகின்றன இந்த இரண்டு நிலைகளும் இரண்டு எல்லைகளாக உள்ளன அதாவது ஒன்றில் அதிகப்படியான அதிர்வுகளும் மற்றொன்றில் மிக மிக குறைவான அதிர்வு அடைந்து பின்பு நின்று விடுதலும் நிகழ்கிறது க்ரிட்டிக்கல் டேம்பிங் நிலை என்பது ஒருவகையான ஓவர் டேம்பிங் நிலையே ஆகும் இரண்டு நிலைகளிலும் அமைப்பானது ஒரு தடவைதான் ஆரம்ப நிலைக்கு திரும்புகிறது ஆனால் கிரிட்டிக்கல் நிலையில் மிக வேகமாக இந்த செயல்பாடு நிகழ்கிறது அதாவது ஓவர் டேம்பிங் நிலையில் மிக அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தை எடுத்துக்கொண்டால் அதன் ஆரம்ப நிலைக்கு வருவதற்கு பத்து நொடிகள் ஆகிறது என்றால் க்ரிட்டிக்கல் டேம்பிங் நிலையில் குறைவான பாகுநிலை கொண்ட திரவத்தின் மூலமாக ஒன்பது நொடிகளிலேயே ஆரம்ப நிலைக்கு அமைப்பு திரும்புமாறு செய்யப்படுகிறது இப்போது மிகக் குறைந்த பாகுநிலை கொண்ட திரவத்தை நீங்கள் உபயோகிக்கிறீர்கள் அமைப்பு ஆறு நொடிகளிலேயே ஆரம்ப நிலைக்கு வந்து விடுகிறது என்று எடுத்துக்கொள்வோம் திரும்பவும் அந்த எல்லையை விட்டு போகாது ஆனால் இன்னும் குறைந்த பாகுநிலை கொண்ட திரவத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அது மறுபடியும் எல்லையை மீறி அதாவது அதன் சராசரி நிலையை மீறி அதிர்கிறது எனவே க்ரிட்டிக்கல் டேம்பிங் நிலை என்பது ஆரம்ப சராசரி நிலைக்கு மிக வேகமாக கொண்டு செல்லும் ஒரு நிலையாகும் எனவே இது ஒருவகையான ஓவர் டேம்பிங் என்றாலும் மிக விரைவில் ஆரம்ப நிலையை அடைகிறது எனவேதான் இது க்ரிட்டிக்கல் டேம்பிங் நிலை என்று அழைக்கப்படுகிறது ஆகையால் நான்கு நிலைகள் இருக்கின்றன அண்டேம்பிங் என்றால் எல்லை இல்லாமல் அதிர்வு நடைபெறுகிறது அண்டர் டேம்பிங் என்பதன் அர்த்தம் அதிர்வுகள் பலதடவை எல்லையிலிருந்து நடக்கின்றன பின்பு ஒரு கட்டத்தில் நிலைத் தன்மைக்கு வந்துவிடுகிறது ஓவர் டேம்பிங் என்பதன் அர்த்தம் ஆரம்ப நிலைக்கு வருவதற்கு ஒரு தடவைதான் அதிர்வு நடக்கும் ஆனால் இது அதிக நேரம் திரும்புவதற்கு எடுத்துக்கொள்கிறது கிரிட்டிக்கல் நிலையிலும் ஒரு தடவை தான் திரும்புகிறது ஆனால் திரும்ப எடுத்துக்கொள்ளும் கால அளவு மிகக்குறைவாக உள்ளது இவற்றைப் பின்பற்ற ஒரு காரணி சீட்டா என்பது உபயோகப்படுத்தப்படுகிறது எனவே அண்டர் டேம்பிங் நிலையில் இதன் மதிப்பு ஒன்றுக்கும் குறைவு அண்டேம்பிங் நிலையில் இதன் மதிப்பு பூஜ்யம் ஓவர் டேம்பிங் செய்யப்பட்டால் சீட்டா ஒன்றுக்கு மேல் மதிப்பைப் பெறுகிறது கிரிட்டிக்கல் நிலையில் இதன் மதிப்பு ஒன்றுக்கு சமமாக உள்ளது எனவே இவ்வகையில் டேம்பிங் விகிதமான சீட்டாவின் மதிப்பை எல்லாவித டேம்பிங் நிலைகளிலும் பார்த்தோம் டேம்பிங் நிலையை பொறுத்து புது மெட்டீரியல்களில் டேம்பிங்கின் செயல்பாடுகளையும் அதன் செயல்பாட்டை நீடிப்பது பற்றியும் நாம் படிப்பினையை செய்ய இருக்கிறோம் நமது கற்றல் நோக்கமானது அடிப்படையில் காம்போசிட் மெட்டீரியல் அதில் நாம் கார்பன் அணுக்களை இணைத்துள்ளோம் இங்கு மெட்டீரியல் என்பது பாலிமரை அடிப்படையாகக் கொண்ட காம்போசிட் ஏற்கனவே பாலிமர் சிலவகையான பண்புகளை கொண்டுள்ளது எனவே பாலிமரில் அதிர்வு ஏற்படுத்தினால் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்தப் படிப்பினையை அறிந்து கொள்ள பல்வேறுவிதமான பரிசோதனை அமைப்புகள் இருந்தாலும் இந்த ஒரு அடிப்படையான எளிய அமைப்பு மூலம் சில அதிர்வுகளை ஏற்படுத்தி பலநிலைகளில் டேம்பிங் செயல்பாட்டை பார்த்தோம் அமைப்பு ஆரம்ப நிலைக்கு திரும்ப அது அதிக நேரம் எடுத்துக் கொள்கிறதா அல்லது குறைவான நேரம் எடுத்துக் கொள்கிறதா என்பதையெல்லாம் பார்த்தோம் நமது கற்றல் நோக்கப்படி நாம் காம்போசிட் எடுத்துக்கொண்டோம் இதில் உள்ளது ஒரு மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஒரு பாலிமர் மேட்ரிக்ஸ் அதில் கார்பன் நானோ ட்யூபுகளை இணைத்துள்ளோம் நாம் சுருள் வடிவ CNT பற்றி பார்த்தோம் CVD சிந்தேசிஸ் செய்யப்பட்ட இந்த வகை CNT களின் மேற்பரப்பில் குறைபாடுகள் உள்ளன இந்தவகையான CNT டேம்பிங் செயல்பாட்டில் உபயோகப்படுத்த இருக்கிறோம் அடுத்ததாக நேரான CNT களின் டேம்பிங் செயல்பாட்டை பார்க்கப் போகிறோம் ஆகவே இந்த இரண்டு செயல்பாடுகளிலும் அமைப்பில் என்னவிதமான மாறுபாடு நிகழ்கிறது என்பதை அறிந்து கொள்ள இருக்கிறோம்

எனவே இந்த மாதிரியான அமைப்புகளில் என்ன நிகழும் என்பதை அறிந்துகொள்ள ஏற்கனவே உள்ள லிட்டரேச்சர் படிப்புகளில் இருந்து பெற முயற்சிக்கிறோம் என்ன விதமான அழுத்தம் தேவைப்படுகிறது எந்த விதமான மெக்கானிசம் இந்த அமைப்புகளை செயல்படுத்த தேவைப்படுகிறது பாலிமரில் CNT எங்கு உள்ளது இவற்றையெல்லாம் லிட்டரேச்சர்களிலிருந்து பெறுவதற்கு முயற்சிக்கலாம் இப்போது ஒரு வகையான டேம்பிங் மெக்கானிசம் அதாவது இன்டர்பேஷியல் ஸ்டிக் ஸ்லீப் மெக்கானிசம் பற்றி காண்போம் இதன் அர்த்தம் நேனோ டியூப்களை பொருத்து பாலிமர் சறுக்கிக் கொண்டு செல்கிறது நேனோ டியூபின் மேற்பரப்பில் இந்த சறுக்குதல் நிகழுகிறது ஆய்வுகளின் அடிப்படையில் மேட்ரிக்சில் நேனோ டியூப் நகருகிறது வேறு வார்த்தையில் சொல்வதென்றால் பாலிமர் மேட்ரிக்ஸ்க்கும் கார்பன் நானோ ட்யூபுக்கும் இடைப்பகுதியில் சறுக்குதல் ஆரம்பிக்கிறது இங்கு உள்ள இந்தப் பாலிமர் மேட்ரிக்சில் CNT களை இப்போது போடுகிறீர்கள் இந்த இரண்டுக்குமான இடைப்பட்ட பகுதியில் ஏற்கனவே இருக்கும் பிணைப்பை உடைப்பதற்காக தேவையான அளவு நீங்கள் அழுத்தம் தர வேண்டியிருக்கிறது இதன் பெயர் கிரிட்டிக்கல் ஷியர் ஸ்ட்ரெஸ் CNT மற்றும் எபாக்ஸி இவற்றுக்கு இடையேயான இடைப்பகுதியில் ஸ்லிப் மெக்கானிஸத்தை ஏற்படுத்த ஒரு கிரிட்டிக்கல் ஷியர் ஸ்ட்ரெஸ் அதாவது ஒரு த்ரசோல்டு மதிப்பை கடக்க வேண்டியிருக்கிறது இவ்வாறு அந்த நிகழ்வு நிகழ ஆரம்பிக்கும்போது ஒருவிதமான உராய்வு இன்டர்பேஸிங்கில் ஏற்படுகிறது அதனால் தொடர்ச்சியாக எனர்ஜியானது வெளியேறிக் கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் ஒன்றுக்கொன்று மிக அருகாமையில் இருக்கும் இந்த இரண்டு மேற்பரப்புகளுக்கும் இடையேயான தொடர்பு இயக்கமாகும் ஆகையால் இங்கே தொடர்ச்சியாக இன்டர்பேஸிங்கில் தொடர்ச்சியாக எனர்ஜி உள் வாங்கப்படுகிறது இது என்ன எனர்ஜி இது சாம்பிளுக்கு செலுத்தப்படும் அதிர்வு எனர்ஜி ஆகும் பாலிமரில் மில்லியன் கணக்கில் CNT கள் உள்ளன இந்த மிகச் சிறிய CNT கள் எனர்ஜியை உட்கொண்டு விடுகின்றன இதன் மூலமாக இந்த அமைப்பில் டேம்பிங் செயல் நடைபெறுகிறது இன்டர்நேஷனல் லிட்டரேச்சர் படிப்புகளை இந்த வகை ஆய்வுகளை செய்திகள் செய்ததில் சிலர் பரிசோதனைகள் ஆகவும் சிலர் தியரி ஆகவும் தந்துள்ளனர் மேட்ரிக்ஸை பொறுத்து நானோ ட்யூபை சறுக்க செய்வதற்கு எவ்வளவு விசை தேவைப்படுகிறது என்பதை கணக்கிட வேண்டும் ஒரு சிலர் பரிசோதனைகள் வாயிலாக இதன் மதிப்பை 47 மெகா பாஸ்கல் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இந்தப் பரிசோதனைக்கு அவர்கள் அட்டாமிக் போர்ஸ் மைக்ராஸ்கோப் என்பதன் மூலம் தங்கள் பரிசோதனைகள் மேற்கொண்டு இந்த மதிப்பை பெற்றுள்ளனர் இன்னும் சிலர் CNT பாலி யுரேதீன் அமைப்புகளில் பிராக்மெண்டேஷன் என்னும் ஆய்வை நடத்தி அதன் மூலமாக இந்த கிரிட்டிக்கல் ஷியர் அழுத்தத்தின் அளவை 500 MPa என்று குறிப்பிட்டுள்ளனர் இன்னும் சில ஆய்வுகளில் CNT பாலி ஸ்டைரீன் அமைப்புகளைப் பயன்படுத்தி சிலவிதமான சிமுலேஷன் ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த கிரிட்டிக்கல் மதிப்பை 160 MPa என்று பெற்றுள்ளார்கள் இங்கே நீங்கள் பார்ப்பது வெவ்வேறு விதமான அளவுகளில் 47 500 மற்றும் 160 MPa அளவுகளில் இந்த ஆய்வுகளின் முடிவுகள் பெறப்பட்டுள்ளது எனவே குறிப்பிட்ட பாலிமர் CNT இடையிலான கிரிட்டிக்கல் அழுத்தத்தின் துல்லிய மதிப்பை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் இதன் மதிப்பு சில 10 முதல் சில நூறு MPa என்ற அளவிலேயே உள்ளது எனவே நேனோ மேட்ரிக்ஸ் இடையிலான தொடர்பு இயக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அளவிலான கிரிட்டிக்கல் ஷியர் ஸ்ட்ரெஸ்தேவைப்படுகிறது இவை இந்த ஆய்வுகளை பற்றிய ரெஃபரன்ஸ் இவற்றை நீங்கள் படிப்பதால் இந்தப் ஆய்வு பற்றி ஒரு நல்ல கருத்து கிடைக்கும் இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த ரெஃபரன்ஸ் 1998 முதல் 2003 வரை உள்ள அப்பிளைட் பிசிக்ஸ் லெட்டர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் இவற்றை நீங்கள் பார்ப்பதன் மூலம் எவ்வாறு இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த குறிப்பிட்ட மதிப்புகள் கிடைத்துள்ளன அவர்கள் எவ்வாறு ஆய்வை மேற்கொண்டு இந்த மதிப்புகளை பெற்றனர் என்பதை அறிய முடியும் எனவே இதுதான் டேம்பிங்கின் ஸ்டிக் ஸ்லிப் மெக்கானிசம் மற்றொரு முறையில் இந்த CNT டேம்பிங் செயலை செய்வதை இன்டர் டியூப் ஸ்லைடிங் என்றழைக்கப்படுகிறது இங்கு நான் ஒரு நேனோ டியூபை சற்றுப் பெரிய அளவில் வரைந்துள்ளேன் மேலும் இங்கே ஒரு பாலிமர் மேட்ரிக்ஸ் உள்ளது இப்போது நான் ஒரு CNT மற்றும் மேட்ரிக்சுக்கும் இடையிலான இன்டர்பேஸ் இங்கே நகரவில்லை இங்கு எந்தவிதமான இயக்கமும் இல்லை இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு பிணைப்பு இருப்பதால் அவை ஒன்றுக்கொன்று நகராமல் ஒட்டிக்கொள்ளும் ஒன்றுக்கொன்று அவற்றின் தொடர்பு நிலையை தக்கவைத்துக் கொள்ளும் ஆகையால் இந்த அமைப்புக்கு ஒரு அதிர்வு ஏற்படுத்தும் பொழுது இவை ஒன்றாகவே அதிர்கின்றன எந்த ஒரு தொடர்பு இயக்கமும் இரண்டுக்குமிடையில் இல்லை அதனால் இன்டர்பேசில் எனர்ஜி கலைக்கப் படுவதில்லை இந்த அமைப்பின் உள்ளே பல நானோ ட்யூபுகள் உள்ளன அதாவது நீங்கள் காண்பது மல்டி வால்ட் கார்பன் நானோ ட்யூபுகள் இரண்டு டியூப் முனைகளுக்கு இடையே சிறிது ஸ்பேஸ் இருக்கிறது எனவே ஒன்றுக்கொன்று இந்த ட்யூபுகள் அமைப்பின் உள்ளே நகர முடியும் இந்த ட்யூபுகள் இங்கும் அங்குமாக இவ்வாறு நகர்வதற்கு காரணம் இந்த ட்யூபுகளுக்கு இடையே உள்ள வலுவற்ற வாண்டர்வால்ஸ் பிணைப்பு ஆகும் நீங்கள் கிராபைட்டில் பார்த்ததுபோல் ட்யூபுகளுக்கு உள்ளே மிக வலிமையான கோவேலேன்ட் பிணைப்பு உள்ளது ஆனால் இரண்டு ட்யூபுகளுக்கு இடையே வாண்டர்வால்ஸ் பிணைப்பு உள்ளது எனவே இவை நகர முடியும் இங்குள்ள உள்ளடக்க விசையானது வாண்டர்வால்ஸ் பிணைப்புடன் இணைந்துள்ளதால் மிகவும் வலுவற்றதாக இருக்கும் எனவே இந்த ட்யூபுகளை ஒன்றன் மேல் ஒன்று நகர செய்வதற்கு மிகவும் குறைந்த அளவு விசையை போதுமானது திரும்பவும் நாம் இந்த லிட்டரேச்சர்களை பார்த்தோமேயானால் சிலர் ரிலேட்டிவ் ஸ்லைடிங் நிகழும்போது இந்த விசையின் அளவு 0 08 MPa என்ற அளவில் குறிப்பிட்டுள்ளனர் இன்னும் சில ஆய்வுகளும் இதே மதிப்பை பெற்றுள்ளன இன்னும் சிலர் அவர்கள் ஆய்வில் இந்த ட்யூபுகளுக்கு இடையே உள்ள இயக்கம் வேகத்தைப் பொறுத்தது என்பதையும் அதன் மூலமாக இந்த ஸ்லைடிங் நிகழ்த்த 0 03 முதல் 0 12 MPa வரை விசை தேவைப்படுகிறது என்பதையும் குறிப்பிட்டுள்ளனர் எனவே இந்த லிட்டரேச்சர் ஆய்வுகளின் முடிவுகளைப் பார்த்தால் இதன் சராசரி அளவு 0 075 MPa எனவே இது 10 பவர் மைனஸ் 2 இதற்கு முந்தைய வகையில் ஸ்லைடிங் வகையில் நாம் பார்த்தது 102 MPa நான்கு ஆர்டர் அளவுக்கு விசையின் மதிப்பு வித்தியாசப்படுகிறது ஒரு வகையான ஸ்லைடிங்கிலிருந்து வேறுவிதமான ஸ்லைடிங்கை நிகழ்த்த இந்த அளவு வித்தியாசம் உள்ளது நான் இங்கே காட்டியுள்ள பல ரெபெரன்ஸ் வெவ்வேறு ஜேர்ணல்களில் வெளி வந்தவை அதாவது ஜேர்ணல் ஆப் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பி பிசிக்கல் ரெவியூ லெட்டர்ஸ் இவை 2000 2002 2003 ஆண்டுகளில் பிரசுரமானவை நான் குறிப்பிட்ட அனைத்து ஜேர்ணல்களும் நல்ல ரெவியூ பிராசசிங் கொண்டுள்ளன இதன் எனவே இவற்றின் முடிவுகள் நம்பத் தகுந்தவை 4 பவர் ஆர்டர் வித்தியாசம் இருந்தாலும் இந்த இரண்டு செயல் முறைகளுக்கும் இடையே மேட்ரிக்ஸ் கார்பன் நானோ மெட்டீரியல்களின் இருப்பால் டேம்பிங் செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்கிறது என்பது உறுதியாகிறது இதை சரிபார்ப்பதற்கு நாம் பரிசோதனை மற்றும் மாடலிங் இரண்டும் செய்யவேண்டியுள்ளது இப்போது நாம் வைப்ரேஷன் டேம்பிங் பரிசோதனைகளை செய்கிறோம் ஒரு பாலிமர் காம்போசிட்டையும் அதில் சிறிது ட்யூபுகளையும் எடுத்துக் கொண்டுள்ளோம் இது ஒருவித விசைக்கு உட்படுத்தி அதிர்வை ஏற்படுத்தினால் அதிர்வடைய ஆரம்பிக்கிறது எவ்வளவு நேரம் இது அதிர்வடையம் எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என்பதை நீங்கள் சரி பார்க்கலாம் அதிர்வுகளை ஏற்படுத்த எவ்வளவு விசை தேவை என்பதை கணக்கிட முடியும் நீங்கள் 2 நேனோ டியூப்களை கொண்டுள்ளீர்கள் ஒன்று வெளி டியூப் மற்றொன்று உள் டியூப் இந்த வெளி டியூபை உள் டியூபுக்கு பொருத்தமாக அசைத்தால் என்ன நிகழும் எவ்வாறு இந்த அமைப்பு நகருகிறது உள் டியூபுக்கு எவ்வாறு எனர்ஜி கடத்தப்படுகிறது உள் டியூபில் என்ன நிகழுகிறது உள் டியூப் எவ்வாறு நகருகிறது எவ்வளவு தூரம் இது நகரும் எப்போது இது நிற்கும் இந்த வகையான செயல்களை மாடலிங்கில் நாம் செய்ய முடியும் ஆய்வக செயல்பாடுகளில் நீங்கள் சுருளான டியூபை பயன்படுத்தினால் பிரச்சனை இருக்கிறது ஏனெனில் இவை வெவ்வேறு திசைகளில் வளைந்தவாறு உள்ளன நீங்கள் மிகத்துல்லியமாக மைக்ரோ கிராஃபில் பார்க்கும்போது இந்த CNT எல்லா இடங்களிலும் வெவ்வேறான அளவுகளை கொண்டுள்ளன எனவே இந்த சுருளான ட்யூபுகளின் கட்டமைப்பை பார்த்தால் இவை ஒன்றுக்கொன்று நகர்வதற்கு இயலாத வண்ணம் உள்ளன இவை அதன் ரிலேட்டிவ் நிலையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இந்த எனவே சுருளான ட்யூபுகளில் இன்டர் ஸ்லைடிங் மெக்கானிசம் நிகழ்த்துவது கடினம் இதன் இயற்பியல் அமைப்பை பார்த்தால் பலவிதமான இயற்பியல் தடைகளை கொண்டுள்ளன எனவே இன்டர் டியூப் ஸ்லைடிங் நேரான CNT களில் மட்டுமே நடக்கும் சுருளான CNT யில் நடைபெறாது ஆனாலும் ஸ்டிக் ஸ்லிப் மெக்கானிசம் இரண்டு வகை CNT களில் நிகழ முடியும் ஆய்வக ரீதியில் செய்தால் இதற்கு எவ்வளவு விசை தேவைப்படும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இன்டர்பேஸ் ஸ்லைடிங் நிகழ்த்த மிகக் குறைவான அளவில் விசை போதுமாக உள்ளது ஸ்டிக் ஸ்லிப் மெக்கானிசம் முறையில் இவ்வாறு குறைந்த விலையிலும் விசையிலும் ஸ்லைடிங் நிகழுகிறது அதன்மூலம் குறிப்பிடத்தக்க டேம்பிங் செயல்பாடு நடக்கிறது இது நேரான CNT களில் மட்டுமே நிகழுகிறது இவ்வாறாக டேம்பிங் செயல்பாட்டில் ஒரு புது பரிமாணத்தை வழங்குகிறது எனவே இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பு நானோ ஸ்கேலில் எவ்வாறு உள்ளது டேம்பிங் செயல்பாட்டில் அதன் முக்கியத்துவம் என்பதை மைக்ராஸ்கோப் மூலமாக ஆராய்ந்து தெரிந்துகொண்டோம் நானோ அளவில் உள்ள பண்புகள் எவ்வாறு மேக்ரோ அளவில் உள் அமைப்புகளில் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை மிகத் தெளிவாக பார்த்தோம் சுருக்கமாக இயற்பியல் அமைப்பில் கார்பன் நேனோ டியூப் நேராக அமைந்திருக்கும் CVD சிந்தேசிஸ் செய்யப்பட்ட CNT சுருளாக இருக்கும் அதனால் மேற்பரப்பில் இவை அதிகமான குறைபாடுகளை கொண்டுள்ளன ஏனெனில் இவை அறுகோண பிணைப்பிற்கு பதிலாக ஐங்கோண கார்பன் அணுக்களை கொண்டுள்ளன பொதுவாக இவை மேற்பரப்பில் நிறைய மடிப்புகளையும் சுருளான பல்வேறு இடங்களையும் கொண்டுள்ளன CVD சிந்தேசிஸ் செய்யப்பட்ட CNT கள் இந்த இயக்கத்தை பெறுவதில் மிகவும் திறமை அற்றவை ஆர்க் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட CNT கள் நேராகவும் நல்ல வடிவத்தையும் கொண்டுள்ளன இந்த வகைகளில் இன்டர் ஸ்லைடிங் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் உள்ளன நான் குறிப்பிட்டபடி CVD சிந்தேசிஸ் செய்யப்பட்ட CNT கள் சுருளாக இருப்பதால் மேற்பரப்பில் குறைபாடுகள் உள்ளன ஆனால் இந்த இரண்டு வித CNT களிலும் ஒரு தேவையான அளவு விசையை கொடுப்பதன் மூலம் நீங்கள் ஸ்டிக் ஸ்லிப் மெக்கானிஸத்தை ஏற்படுத்த முடியும் இன்டர் ஸ்லைடிங் மெக்கானிஸத்தை நேரான CNT மட்டுமே பெறமுடியும் இதன் இயற்கை அமைப்பு அவ்வாறு உள்ளது இதனால் டேம்பிங் பண்புகளில் குறைந்த அழுத்தத்திலும் முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தும் இன்றைய வகுப்பில் முடிவுரையில் வெவ்வேறு விதமான செயல்பாட்டை நாம் பார்த்தோம் இந்த செயல்பாடுகளை நிகழ்த்துவதன் நிகழும் பின்னணியில் உள்ள அறிவியலையும் தொழில்நுட்ப மாற்றங்களையும் பார்த்தோம்